மின் தூண்டல் மோட்டரின் சுமை இல்லா மற்றும் தடுப்பு ரோட்டார் சோதனையைப் பார்க்கப் போகிறோம் உண்மையில் கடைசி வகுப்பில் நான் சுமை இல்லா சோதனையில் தொடங்கினேன் இந்த சோதனை ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று சோதனைக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னேன் அதே சமயம் தடுப்பு ரோட்டார் சோதனை ஒரு மின்மாற்றியின் குறுகிய சுற்று சோதனைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் உண்மையில் மின் தூண்டல் மோட்டரின் சமமான சுற்றை பார்த்தால் நான் பொதுவாக இங்கே R1 X1 இங்கே கொண்டிருப்பேன் பின்னர் எனக்கு Rc உள்ளது இது Xm ஆக இருக்கும் ரோட்டார் அளவுருக்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன நான் இதை R2l s மற்றும் இதை X2l ஆகப் பெறப் போகிறேன் இது அடிப்படையில் குறுகிய சுற்றாக இருக்கும் ஏனெனில் ரோட்டார் இயல்பாகவே குறுகிய சுற்றாகத்தான் இருக்கும் இங்கே நான் V1 மதிப்பைப் பயன்படுத்துகிறேன் இது ஒரு பேஸ் க்கு பயன்படுத்தப்படும் ஸ்டேட்டர் மின்னழுத்தமாகும் நான் சுதந்திரமாக இயங்கும் மோட்டாரைப் பார்த்தால் இந்த ஸ்லிப் ஆனது 0 க்கு அருகில் இருக்கும் நான் உண்மையில் அதை சுதந்திரமாக இயக்கும் போதெல்லாம் அல்லது சுதந்திரமாக இயங்கும் சோதனைகளை செய்யும் போதெல்லாம் s ன் மதிப்பை 0 க்கு சமமாக கொண்டிருப்பேன் ஏனெனில் இது ரோட்டார் திறந்த சுற்றாக இருப்பதற்கு சமம் ஏனெனில் s 0 இல் R2 s ஆனது முடிவிலி ஆகிறது நான் ஒரு ரோட்டார் ஓபன் சர்க்யூட்டைப் பெறப் போகிறேன் எனவே இது ஒரு தூண்டல் மோட்டரின் திறந்த சுற்று சோதனைக்கு 9open circuit test சமம் ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று சோதனைக்கு நான் சொல்வது சரிதான் அதேசமயம் நான் ஒரு குறுகிய சுற்று கொண்டு இருக்கப் போகிறேன் என்றால் நான் அடிப்படையில் தடுக்கப்பட்ட ரோட்டார் நிலை கொண்டிருக்கப் போகிறேன் ரோட்டார் தடுக்கப்பட்டால் நான் s 1 ஐ பெற போகிறேன் எனவே R2l s என்பது R2l க்கு சமமாக மாறும் இது மின் தூண்டல் மோட்டரின் இயல்பான குறுகிய சுற்று நிலை இது மின்மாற்றியின் குறுகிய சுற்று நிலைக்கு சமம் சுமை இல்லா சோதனை ஒரு மின்மாற்றியின் திறந்த சுற்று சோதனைக்கு ஒத்ததாக இருக்கும் மற்றும் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை ஒரு மின்மாற்றியின் குறுகிய சுற்று சோதனைக்கு சமமாக இருக்கும் இப்போது திறந்த சுற்று நிபந்தனையின் கீழ் செய்யப்படும் இணைப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் மின் தூண்டல் மோட்டரின் ஒரு பேஸ் க்கு செல்லும் வாட்மீட்டர்களில் ஒன்றாக இதை நான் கொண்டிருக்கிறேன் இது மின் தூண்டல் மோட்டாரின் ஸ்டேட்டர் என்று சொல்லலாம் எனவே இது அம்மீட்டராக இருக்கும் இது வாட் மீட்டர் W1 வழியாக வருகிறது நான் 2 வாட்மீட்டர் முறையைப் பயன்படுத்தப் போகிறேன் இது மின் தூண்டல் மோட்டரின் இரண்டாம் பேஸ் ஆகும் இது மின் தூண்டல் மோட்டரின் மூன்றாம் பேஸ் ஆகும் மூன்றாம் பேஸ் ஆனது வாட் மீட்டரின் மற்றொரு மின்னோட்ட சுருள் வழியாக இணைக்கப்படும் இது பிரஷர் சுருள் எனவே பிரஷர் சுருள்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இந்த பேஸ் களில் ஏதாவது ஒன்றில் இணைக்கப்படுகின்றன நான் 3 பேஸ் ஆட்டோ மின்மாற்றியை இடையில் கொண்டிருப்பேன் இதனால் நான் விரும்பினால் மாறி மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த முடியும் இது எனது 3 பேஸ் ஆட்டோ மின்மாற்றி மற்றும் நான் இங்கு இணைக்கப்பட்ட 3 பேஸ் விநியோகத்தை கொண்டிருப்பேன் இது A இது B இது C இதேபோல் இவை தூண்டல் மோட்டார் முனையங்கள் a b மற்றும் c இப்போது ரோட்டரை ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டராக காட்டப் போகிறேன் இது இப்படி இருக்கும் இப்போது அம்மீட்டர் I0 என்னும் மின்னோட்டத்தை அளவிடும் நான் லைன் டு லைன் மின்னழுத்தத்தை அளவிடப் போகிறேன் இது V0 மற்றும் நான் W1 மற்றும் W2 ஆகியவை என்ன என்பதை அளவிடப் போகிறேன் நான் இங்கே முனையங்களை குறிப்பிட முடியும் இது m1 இது I1 இது காமன் மற்றும் இது V1 ஆகும் இதேபோல் இது m2 ஆக இருக்கும் இது I2ஆக இருக்கும் இது காமன் ஆக இருக்கும் இது V2 ஆக இருக்கும் இப்போது V0 I0 W1 W2 ஆகிய அளவீடுகளை நான் குறித்துக் கொள்ள போகிறேன் பெரும்பாலான நேரங்களில் மின் தூண்டல் மோட்டார் மீது சுமை ஏற்றப்படப் போவதில்லை எனவே வாட்மீட்டர்களில் 1 கிக் பேக் ஆகும் அதாவது இந்த வாட்மீட்டரின் முள் 0 க்கு கீழே போகும் இந்த விஷயத்தில் நான் அதன் மின்னோட்ட சுருளை மாற்றியமைக்க வேண்டும் மாற்றி அமைத்த பின் வரும் அளவை W1 ஆக குறிக்க வேண்டும் அளவீட்டை W1 எனக் குறிப்பிடுகிறேன் ஆனால் இந்த நிபந்தனையின் கீழ் நிகர சக்தியை நான் W2 W1 எனக் குறிப்பிட வேண்டும் ஏனெனில் நான் மின்னோட்ட சுருளை மாற்றியமைத்தேன் இந்த அளவீட்டை நான் எதிர்மறையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இது நிகர சக்தியாக இருக்கும் அனைத்து வித்தைகளையும் செய்தபின் V0 என்றால் என்ன I0 என்றால் என்ன W0 என்ன என்பதை நான் குறித்துள்ளேன் என்று சொல்லலாம் மின் தூண்டல் மோட்டரின் சுமை இல்லா மின்னோட்டம் அதன் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தின் 30 சதவிகிதம் வரை அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க நான் என எழுத வேண்டும் இது மின் தூண்டல் மோட்டரின் சுமை இல்லா இழப்பு இது உண்மையில் மின் தூண்டல் மோட்டாரால் ஏற்படும் இயந்திர இழப்புகளுக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் மோட்டார் ஒத்திசைவான வேகம் கூட்டல் தூண்டல் மோட்டாரால் ஏற்படும் கோர் இழப்புகளுக்கு அருகில் இயங்குகிறது இது இந்த இரண்டு இழப்புகளையும் கொண்டுள்ளது இந்த இழப்புகள் மிகவும் நிலையானவை என்று நாம் கருதலாம் ஏனெனில் மின் தூண்டல் மோட்டார் கிட்டத்தட்ட ஒரு நிலையான வேகத்தில் இயங்கப் போகிறது மற்றும் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்ணில் பயன்படுத்தப்படும் வரை கோர் இழப்புகள் நிலையானதாக இருக்கும் இப்போது எனக்கு உள்ளது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு பேஸ் மதிப்புகளுக்கு இருக்க வேண்டும் இது ஒரு டெல்டா போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டராக இருந்தால் V0 ஆக நான் அளவிட்டது நேரடியாக லைன் மின்னழுத்தம் அல்லது பேஸ் மின்னழுத்தம் என்று சொல்லலாம் அதேசமயம் I0 ஆக நான் அளவிட்டது மின்னோட்டமாகும் ஒரு பேஸ் க்கான மின்னோட்டத்தைப் பெற நான் ரூட் 3 ஆல் வகுக்க வேண்டும் இந்த மதிப்புகள் அனைத்தும் ஒரு பேஸ் க்கு இருக்க வேண்டும் இப்போது எனக்கு உள்ளது ஒரு தடவை நான் Rc ஐ தீர்மானித்தவுடன் என்று சொல்ல முடியும் இது உண்மையில் ஒரு பேஸ் க்கான கோர் இழப்பு கூறு மின்னோட்டமாகும் எனக்கு ஏற்கனவே I0 உள்ளது எனவே நான் என சொல்ல முடியும் இது காந்தமாக்கும் மின்னோட்டமாகும் இப்போது எனக்கு Im உள்ளது மற்றும் V0 உள்ளது எனவே இதை என எழுத முடியும் எனக்கு Rc மதிப்பு தெரியும் அதேபோல எனக்கு Xm மதிப்பும் தெரியும் இயந்திர இழப்புகள் மற்றும் கோர் இழப்புகளுடன் தொடர்புடைய இழப்புகளையும் நான் பெற்றுள்ளேன் ஒரு மின் தூண்டல் மோட்டரின் திறந்த சுற்று சோதனை அல்லது மின் தூண்டல் மோட்டரின் சுதந்திரமாக இயங்கும் சோதனையிலிருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்தையும் நான் பெற்றுள்ளேன் இணையான அளவுருக்களையும் என்னால் தீர்மானிக்க முடியும் மின் தூண்டல் மோட்டரின் தொடர் அளவுருக்களைப் பார்க்க இப்போது நான் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இப்போது 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டரின் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனையைப் பார்ப்போம் மின் தூண்டல் மோட்டரின் திறந்த சுற்று சோதனையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டரின் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை என அழைக்கப்படும் அடுத்ததை நாம் பார்க்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் பெயரில் குறிப்பிடுவது போல ரோட்டார் தடுக்கப்படும் அல்லது அதை சுழல அனுமதிக்க மாட்டோம் ரோட்டாரை முழுவதுமாக தடுக்கப் போகிறோம் முதலில் இது தொடர்பான வரைபடத்தை வரையலாம் இவை A B மற்றும் C பேஸ் உள்ளீடுகள் என்று சொல்லலாம் நான் இங்கு 3 பேஸ் ஆட்டோ மின்மாற்றி வைத்திருக்கப் போகிறேன் நான் 3 பேஸ் களை இங்கே இப்படி இணைக்கப் போகிறேன் இப்போது ஒவ்வொரு பேஸ் ல் இருந்தும் வேரியாக் வழியே இணைக்கிறேன் வேரியாக் கில் இருந்து நான் அதை 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டருடன் இணைக்கப் போகிறேன் இது எனது 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டார் என்று சொல்லலாம் இதை ஒரு வட்டம் போல் காட்டுகிறேன் பின்னர் நான் இங்கே ரோட்டரைக் காட்டப் போகிறேன் இது ஒரு ஸ்குரில் கேஜ் மின் தூண்டல் மோட்டார் என்று கருதுகிறேன் இப்போது இதை ஒரு வாட் மீட்டர் வழியாக மின் தூண்டல் மோட்டரின் பேஸ் உடன் ஒரு அம்மீட்டர் கொண்டு இணைக்கப் போகிறேன் மற்றும் மீண்டும் ஒரு வாட் மீட்டர் வழியாக அம்மீட்டரை மின் தூண்டல் மோட்டரின் இரண்டாம் பேஸ் உடன் இணைக்கிறேன் மூன்றாம் பேஸ் ஐ நான் நேரடியாக இணைக்கிறேன் இவை தூண்டல் மோட்டரின் a b மற்றும் c பேஸ் கள் இப்போது வாட் மீட்டரைப் பொருத்து பொடென்ஷியல் சுருளை வரையலாம் பொடென்ஷியல் சுருள் ஆனது இதுபோல் இணைக்கப்பட்டுள்ளது இது இரண்டாவது வாட் மீட்டருக்கான பொடென்ஷியல் சுருள் ஆகும் இதை M L காமன் என்று எழுதுகிறேன் இது V இதை M1 என அழைக்கிறேன் இது L1 இது காமன் 1 இது V1 இவை வாட் மீட்டரின் புள்ளிகள் இதை W1 என்றும் மற்றும் W2 என்றும் அழைக்கிறேன் இவை இரண்டும் இங்கே இணைக்கப்பட்டுள்ள வாட் மீட்டர்கள் இப்போது இந்த ரோட்டார் தடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த மின்னோட்டம் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை எட்டும் வரை இந்த மின்னழுத்தத்தை மெதுவாக அதிகரிக்கப் போகிறோம் இது மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது ஏனெனில் மதிப்பிடப்பட்ட செப்பு இழப்புகளை விட அதிகமான செப்பு இழப்புகளை பெற நாம் விரும்பவில்லை மேலும் இந்த 2 லைன் களுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை அளவிடப் போகிறோம் எனவே இங்கே நாம் அளவிடுவது Vsc Isc மற்றும் Wsc நான் இதை ஒரு குறுகிய சுற்று சோதனை என்று அழைக்கிறேன் ஏனென்றால் மின் தூண்டல் மோட்டரின் சமமான சுற்று உங்களுக்கு நினைவிருந்தால் இது R1 ஆக இருக்கும் இது X1 ஆக இருக்கும் இது Xm ஆக இருக்க போகிறது இது Rcஆக இருக்கும் இது ஒரு பேஸ் க்கு சமமான சுற்று இங்கே நான் Vsc ஐ செலுத்துகிறேன் இது ஆக இருக்கும் இது ஒரு ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டார் என்று நான் கருதினால் இதை நான் சாதாரணமாக R2l s ஆகப் பெறப்போகிறேன் ஆனால் s ஆனது 1 ஆகும் எனவே நான் இதை R2l என்று எழுதலாம் இது X2l மற்றும் ரோட்டார் என ஏற்கனவே குறுகிய சுற்றாக உள்ளது இது ஒரு மின்மாற்றியின் குறுகிய சுற்று சோதனையை போலவே இருக்கிறதல்லவா அதனால்தான் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை ஆனது மின் தூண்டல் மோட்டரின் குறுகிய சுற்று சோதனை என்று அழைக்கப்படுகிறது இதை ஒரு குறுகிய சுற்று சோதனை என்று அழைக்கிறேன் இப்போது இந்த மதிப்புகளை Vsc Isc மற்றும் Wsc என எழுதியுள்ளேன் இப்போது Wsc எதுவாக இருந்தாலும் இது 3 பேஸ் சக்தி எனவே நான் ஒரு கட்டத்திற்கு Wsc ஐ விரும்பினால் அதை Wsc பெர் பேஸ் என சொல்ல வேண்டும் அது ஆக இருக்கும் இப்போது நான் Vsc ஐ எழுத முடியும் இது குறுகிய சுற்று நிலையில் வரும் லைன் மின்னழுத்தமாகும் இது ஒரு ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டார் என்றால் பேஸ் மின்னழுத்தத்தை ஆக பெறுவேன் எனவே Vph கிடைக்கிறது இது ஸ்டார் போல இணைக்கப்பட்டது என்றால் ஆக இருக்கும் எனவே பேஸ் மின்னோட்டமும் கிடைக்கிறது

எனவே இவை எனக்கு கிடைக்கின்றன எனவே நான் என்ன என்பதை பெற முடியும் இது உண்மையில் தடுக்கப்பட்ட ரோட்டார் நிலை அல்லது குறுகிய சுற்று நிலையில் உள்ள சக்தி காரணியாக இருக்கும் இப்போது எனக்கு ஒரு சக்தி காரணி இருப்பதால் ஐ எழுத முடியும் இது குறுகிய சுற்று நிலையில் மின் தூண்டல் மோட்டரின் ஒரு பேஸ் க்கான மின்மறுப்பு ஆகும் இப்போது நான் என்று சொல்ல முடியும் எனக்கு ஏற்கனவே R1 தெரிந்தால் நான் எந்த சிரமமும் இல்லாமல் R2l ஐப் பெற முடியும் அதேபோல இங்கு ஆக இருக்கும் எனவே தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை என்னை R2l மற்றும் X2l ஐப் பெற அனுமதிக்கும் அதே சமயம் நாம் முன்னர் விவாதித்த திறந்த சுற்று சோதனை அல்லது சுமை இல்லா சோதனை அல்லது சுதந்திரமாக இயங்கும் சோதனை ஆனது Xm மற்றும் Rc என்ன என்பதை தீர்மானிக்க அனுமதிக்கும் எனவே இந்த விஷயங்களை இப்போது தீர்மானிக்க இரண்டும் என்னை அனுமதிக்கும் எனவே இதன் அடிப்படையில் மின் தூண்டல் மோட்டார் செயல்திறன் பண்புகள் குறித்து 1 கணக்கை செய்ய முயற்சிக்கிறேன் கணக்கு பின்வருமாறு செல்கிறது 3 பேஸ் மின் தூண்டல் மோட்டருக்கான திறந்த சுற்று சோதனை செய்யப் படுகிறது அதன் அளவீடுகள் 2200 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் 4 5 ஆம்பியர் ஆகும் மற்றும் நான் வாட்டேஜ் அளவீடாக 1600 வாட்ஸ் பெறுகிறேன் அது சுதந்திரமாக இயங்கும் போது அது 1800 ஆர் எம் வேகத்திற்கு அருகில் இயங்குகிறது என்று சொல்லலாம் 1760 ஆர் ல் இயங்குகிறது என்போம் 1760 ஆர் என்றால் 1800 ஆனது சிங்கரனஸ் வேகமாக இருக்கும் 1760 ஆர் அதற்கு மிக அருகில் உள்ளது இது 60 ஹெர்ட்ஸ் இயந்திரம் எனவே f ஆனது 60 ஆகும் எனவே மிக நெருக்கமான ஒத்திசைவு வேகம் 1800 ஆர் எம் என்று நான் சொன்னால் p ஆனது 4 துருவங்களாக இருக்க வேண்டும் ஏற்கனவே நாம் துருவங்கள் 4 ஆக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் எனவே தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை அளவீடு இது போல இருக்கும் இது லைன் மின்னழுத்தமாக 270 வோல்ட்டுகளைக் கொண்டுள்ளது மேலும் நான் 25 ஆம்பியர்களை லைன் மின்னோட்டமாகவும் அளவீட்டை சுமார் 9000 வாட்ஸாகவும் கொண்டிருக்கப் போகிறேன் இப்போது நாம் தீர்மானிக்க வேண்டியது Rc Rm R1 R2l பின்னர் X1 மற்றும் X2l இப்போது 2200 வோல்ட் லைன் மின்னழுத்தமாகவும் மேலும் R1 ஆனது 2 8 ஓம்களாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மின் தூண்டல் மோட்டராக இருந்தால் இது லைன் மின்னழுத்தமாக இருக்கும் பேஸ் மின்னழுத்தம் ஆக இருக்கும் இப்போது 4 5 ஆம்பியர் மின்னோட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது இது ஸ்டார் போல இணைக்கப்பட்டிருப்பதால் இது லைன் மின்னோட்டமாகவும் பேஸ் மின்னோட்டமாகவும் இருக்க வேண்டும் எனவே முதலில் நான் என்று சொல்ல வேண்டும் இது இழப்புகளின் மதிப்பை கொடுக்கும் இந்த மதிப்பானது சுழற்சி இழப்புகளைக் கொண்டிருக்கும் ஏனெனில் மோட்டார் இரும்பு இழப்புகளுடன் சுழல்கிறது இரும்பு இழப்புகள் மற்றும் சுழற்சி இழப்புகள் இதனுடன் தொடர்புடையது Rc என்றால் என்ன என்பதை நான் பெற முடியும் Rc ஐ பெற நான் ஐ முயற்சி செய்கிறேன் எனவே மிகத் தெளிவாக இது ஒரு பேஸ் க்கான மின்னழுத்தமாக இருக்க வேண்டும் எனவே நான் என்று சொல்ல வேண்டும் அதிலிருந்து நான் எந்த சிரமமும் இல்லாமல் Rc என்னவென்று பெற முடியும் இப்போது நான் Xm என்ன என்பதை பெற வேண்டும் Xm பெற நான் செய்ய வேண்டியது எல்லாம் என்னிடம் இருந்தால் நான் என்று சொல்லலாம் அதில் இருந்து Im என்ன என்பதை தீர்மானிக்க முடியும் இப்போது நான் என்று சொல்ல முடியும் எனவே Xm ன் மதிப்பு என்ன என்பதை நான் பெற்றுள்ளேன் Xc ன் மதிப்பு என்ன என்பதையும் பெற்றுள்ளேன் நான் சமமான சுற்றை வரையும்போது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட R1 ஐயும் வரைய வேண்டும் X1 என்றால் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் Xm என்றால் என்ன என்பதை நான் பெற வேண்டும் இந்த மதிப்பிலிருந்து எனக்கு அது சரியாக கிடைத்தது இந்த மதிப்பிலிருந்து எனக்கு Rc யும் கிடைத்துள்ளது இப்போது எனக்கு உள்ளது நான் ஐப் பெற வேண்டும் இது முற்றிலும் V1 ஆகும் இந்த மதிப்பை நான் இன்னும் பெறவில்லை நான் இன்னும் மற்றும் ஐப் பெறவில்லை அதற்காக நான் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை தரவைப் பயன்படுத்த வேண்டும் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனை தரவைப் பார்க்க முயற்சிக்கிறேன் அடுத்த பக்கத்தில் எழுதுகிறேன் சக்தி ஆனது 9000 வாட்ஸ் ஆக இருந்தது 270 வோல்ட் மின்னழுத்தம் இருந்தது மற்றும் 25 ஆம்பியர் மின்னோட்டம் இருந்தது என்று எழுதுகிறேன் தடுக்கப்பட்ட ரோட்டார் சோதனையின் தரவு இதுதான் ஒரு பேஸ் க்கான இழப்பு 3000 வாட்களுக்கு சமம் என்று நான் மிக தெளிவாக சொல்ல முடியும் ஏனென்றால் 90003 இது அடிப்படையில் உடன் தொடர்புடையது எனக்கு ஏற்கனவே ஆர் 1 தெரியும் என நான் கருதுகிறேன் இது 25 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே R2 இன் மதிப்பு என்ன என்பதை நான் பெற முடியும் எனவேதான் மதிப்பை இப்படி எழுதுகிறேன் நம்முடைய மின்னழுத்தம் ஆகும் அதில் இருந்து நான் ஐப் பெற முடியும் ஒருமுறை நான் ஐப் பெற்று விட்டால் இது ஆக இருக்கும் இப்போது நான் ஐப் பெற முடியும் Zph கிடைத்தவுடன் நான் என்று சொல்லலாம் R1 ஏற்கனவே 2 8 ஓம்களாக வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக R2 என்ன என்பதை எந்த சிரமமும் இல்லாமல் என்னால் தீர்மானிக்க முடியும் எனவே நான் யும் பெற முடியும் இப்போது நான் என்று சொல்ல முடியும் இப்போது இந்த சோதனைத் தரவிலிருந்து X1 மற்றும் என பெயரிடப்பட்ட முழுமையான சமமான சுற்று அளவுருக்களைப் பெற முடியும் இந்த எல்லாவற்றையும் நாம் பெற்று விட்டோம் எனவே நீங்கள் கணக்கீட்டை முடியுங்கள் நீங்கள் அதை செய்ய முடியும் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டரின் செயல்திறனில் மேலும் ஒரு கணக்கை செய்வோம் கணக்கு பின்வருமாறு இது 3 பேஸ் 420 வோல்ட் 6 துருவம் 50 ஹெர்ட்ஸ் 100 கிலோ வாட் வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டார் ரோட்டார் முனையங்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட போது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்ணில் இயங்கும்போது முழு சுமை ஸ்லிப் 0 04 ஆகவும் smax T எனப்படும் அதிகபட்ச திருப்பு விசை ஸ்லிப் 0 2 ஆகவும் இருக்கும் ஸ்டேட்டர் எதிர்ப்பு R1 மற்றும் இயந்திரத்தின் சுழற்சி இழப்புகளை புறக்கணிக்கவும் இப்போது Tmax என்றால் என்ன Tstarting மற்றும் முழு சுமை செப்பு இழப்பின் மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிட வேண்டும் இதுதான் கேட்கப்படுகிறது இது 6 துருவ 50 ஹெர்ட்ஸ் மின் தூண்டல் மோட்டார் எனவே என்பது ஒத்திசைவான வேகம் இது ஆக இருக்கும் எனவே நான் அதை ராடியன்ஸ் பெர் செகண்ட் ஆக மாற்ற விரும்பினால் என்று சொல்ல வேண்டும் இப்போது முழு சுமை திருப்பு விசை என்ன என்பதை என்னால் எழுத முடியும் எனவே இது 100 கிலோ வாட் ஆகும் அதனால் இப்போது இந்த வெளிப்பாடு உங்களிடம் இருந்தால் ஐ பெறலாம் இதை நான் முழு சுமை என்று பேசுகிறேன் என்றால் இதை என்றும் எழுதலாம் இது மற்றொரு வெளிப்பாடு எனவே இந்த 2 வெளிப்பாடுகளை நீங்கள் இணைத்தால் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற முடியும் இப்போது இதைப் பயன்படுத்தி நாம் ஐ எழுத முடியும் இவை அனைத்தும் தெரிந்த மதிப்புகள் தான் நீங்கள் கணக்கிட வேண்டியது Temax ஐ மட்டுமே இதிலிருந்து நாம் எனலாம் இப்போது இரண்டாவது துணைப்பிரிவில் கேட்கப்படுவது Te starting என்றால் என்ன என்பதுதான் இந்த வெளிப்பாட்டை நான் மீண்டும் எழுத முடியும் இது முழு சுமைக்கு சமம் மூன்றாவது கேட்கப்படுவது ரோட்டார் செப்பு இழப்பு அதை எவ்வாறு பெறுவது நாங்கள் பெற்ற சமன்பாட்டை நினைவு படுத்துங்கள்

என்பது முழு சுமையில் ரோட்டார் செப்பு இழப்பு என்று நான் சொல்ல முடியும் எனவே இது

எனவே இந்த சமன்பாடு மிக முக்கியமான சமன்பாடாகும் இதை மின் தூண்டல் மோட்டருக்காக எல்லா நேரத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஸ்லிப்பைப் பற்றி நாம் பேசும் நிலை எதுவாக இருந்தாலும் இது மற்றொரு முக்கியமான சமன்பாடாகும் இது மற்றொரு முக்கியமான சமன்பாடு மற்றும் நாம் பொதுவாக பேசும் ஒரு முக்கியமான சமன்பாடு இது இது அதிகபட்ச திருப்பு விசைக்கு ஒத்த மற்றொரு சமன்பாடு ஆகும் இவை மிகவும் முக்கியமான சமன்பாடுகள் இதை எவ்வாறு பெறுவது என்பதை நீங்கள் உண்மையில் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் இது வரை ஒரு திறந்த சுற்று சோதனை குறுகிய சுற்று சோதனை மற்றும் மின் தூண்டல் மோட்டரில் இரண்டு கணக்குகளையும் செய்துள்ளோம்